ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விஷயத்தில் அதன் ஒரு முக்கிய பகுதி ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ்கள் என்பது கணினியில் உள்ள குறியீடுகளின் இயங்கக்கூடிய துண்டுகள் ஒரு ப்ராசஸ் தொடர்பான செயல்பாடுகள் செயல்பாட்டில் முக்கியமான முதல் செயல்பாடு செயல்முறை உருவாக்கம் ஆகும் செயல்முறை உருவாக்கம் என்பது ஒரு புதிய செயல்முறை உருவாக்கப்பட்டது மற்றும் இது ஒரு புதிய நிரலாக இருக்கலாம் அல்லது ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் புதிய சேவையாக இருக்கலாம் இப்போது அது ஒரு கட்டத்தில் இருந்து தொடங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த முதல் செயல்முறையை பெற்றுள்ளோம் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் அந்த செயல்முறை init செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது அல்லது செயல்முறை அடையாள மார்க் pid 1ற்கு சமமாக இருக்கும் எங்கள் கடைசி வகுப்பில் PCBக்கள் ப்ராசஸ் கன்ட்ரோல் பிளாக்கள் பற்றி விவாதித்தோம் முழு செயல்முறைக்கும் பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அவை ப்ராசஸ் டேபிள் எனப்படும் ஒன்றை பராமரிக்கின்றன

ப்ராசஸ் டேபிள் இது குறியீட்டு 1 போன்ற கிடைத்திருந்தால் இது குறியீடுகளின் வரிசையாக கருதலாம் இது இப்போது init செயல்முறைக்கு மேலும் செயல்முறைகள் உருவாக்கப்படுவதால் இந்த ப்ராசஸ் டேபிளில் இருந்து அவை சில இடங்களை ஒதுக்குகின்றன இந்த ப்ராசஸ் டேபிள் இது செயல்முறையின் பெயர் மற்றும் இது pid என்றால் PCBஐ குறிக்கும் பாய்ன்டெர் எனவே இந்த செயல்முறைக்கு இது PCB என்றால் முதல் செயல்முறைக்கு இந்த PCBக்கு ஒரு பாய்ன்டெர் இருக்கும் இதேபோல் இரண்டாவது செயல்முறை அவ்வாறு உருவாக்கப்படும்போது அதற்காக ஒரு PCB இருக்கும் இந்த பாய்ன்டெர் இது தொடர்புடைய PCBயை சுட்டிக்காட்டும் இது முதல் செயல்முறைக்கான PCB ஆகும் இது இரண்டாவது செயல்முறைக்கான PCB ஆகும் எனவே இது போன்ற பல ப்ராசஸ் கன்ட்ரோல் பிளாக்கள் இருக்கும் மேலும் ப்ராசஸ் டேபிளில் இருந்து அவை சில பாய்ன்டெர்கள் வழியாக இணைக்கப்படும் உருவாக்கப்பட்ட முதல் செயல்முறை இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் உருவாக்கப்பட்டது இது பெரும்பாலும் கைவினைப்பொருள் செயல்முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது இது பெரும்பாலும் கையால் வடிவமைக்கப்பட்ட செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது கைவினைப்பொருட்கள் போன்ற எதுவும் இல்லை ஆனால் மற்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த செயல்முறையை அதன் சொந்தமாக உருவாக்குகிறது எனவே அதனால்தான் இது கைவினைப்பொருள் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த செயல்முறையிலிருந்து மற்ற செயல்முறைகள் ஸ்பான்ட் ஆகும் எடுத்துக்காட்டாக எனது கணினி அமைப்பில் 10 வெவ்வேறு டெர்மினல்கள் எனக்குக் கிடைத்திருந்தால் கணினி துவங்கிய பின் அது அனைத்து 10 டெர்மினல்களுக்கும் உள்நுழைவு செய்திகளை ப்ளாஷ் செய்ய வேண்டும் இதன் விளைவாக சில உள்நுழைவு செயல்முறைகள் உருவாக்கப்படலாம் எனவே இது போன்ற ஒரு உள்நுழைவு செயல்முறையாகும் இதன் பைட் 8415 என்ற எண்ணாகும் இது கணினியில் உள்ள அனைத்து செயல்முறைகளிலும் தனித்துவமானது இதேபோல் பைதான் நிரலை இயக்கும் ஒருவருக்காக வேறு ஏதேனும் செயல்முறை உருவாக்கப்பட்டது எனவே இது உருவாக்கப்பட்ட சில செயல்முறைகள் என்பதற்கான சில நேரங்களின் ஸ்னாப்ஷாட்டாக இருக்கலாம் பொதுவாக ஒரு செயல்முறை மற்றொரு செயல்முறையை உருவாக்கும் போது பேரெண்ட் சைல்ட் உறவு உள்ளது அதை உருவாக்கிய செயல்முறை பேரெண்ட் செயல்முறை என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்முறை சைல்ட் செயல்முறை என்றும் அழைக்கப்படுகிறது செயல்முறைகளுக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவைப் பெற்றுள்ளோம் ஒரு செயல்முறை அடையாளம் காணப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது என்று சொன்னது போல் செயல்முறை அடையாளங்காட்டி அல்லது பிட் எதுவும் இல்லை ஆனால் ப்ராசஸ் டேபிளின் குறியீடு இந்த நெடுவரிசை வெளிப்படையாகக் காட்டியிருந்தாலும் இது அங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த நெடுவரிசையும் மட்டுமே இருக்க முடியும் முதல் நெடுவரிசை இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இது இந்த ப்ராசஸ் டேபிளின் குறியீடாக செயல்படுகிறது இந்த செயல்முறை அடையாளங்காட்டி அல்லது pid மற்றும் யுனிக்ஸ் இல் உள்ள செயல்முறைகளின் ட்ரீ அடையாளம் காணப்படுகிறது பெரும்பாலான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் இந்த ட்ரீ வகை கட்டமைப்பைப் பின்பற்றுகின்றன இதனால் இந்த பேரெண்ட் சைல்ட் உறவு பராமரிக்கப்படுகிறது செயல்முறையை உருவாக்குவதற்கு பேரெண்ட் மற்றும் சைல்ட் மத்தியில் ரிசோர்ஸ் எவ்வாறு பகிரப்படுகின்றன என்பது போன்ற சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் சைல்ட் செயல்முறைகள் ஒரு செயல்முறை இருக்கும் போதெல்லாம் கணினியில் அது போன்ற சில விஷயங்களைக் கொண்டிருக்கும் அது குறியீடு பகுதி டேட்டா பகுதி மற்றும் ஸ்டாக் பகுதி ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் குறியீடு பகுதியில் செயல்முறைக்கான குறியீட்டைக் கொண்டிருப்பேன் பின்னர் டேட்டாப் பிரிவில் அனைத்து குளோபல் வேரியபில்களையும் கொண்டிருக்கும் மேலும் ஸ்டாக் பிரிவைப் பெற்றுள்ளோம் இது அனைத்து லோக்கல் வேரியபில்கள் செயல்முறை அழைப்புகளையும் etcetera போன்றவற்றை பெற்றுள்ளது இவை ஒரு செயல்முறைக்கான மூன்று நினைவகப் பகுதிகள் மற்றும் ப்ராசஸ் டேபிளில் இருந்து ஒரு செயல்முறை பல கோப்புகளைத் திறந்திருக்கலாம் அல்லது அது பல ரிசோர்ஸ்களை பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அவை அனைத்தும் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவே அவை ரிசோர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இது ஒரு பேரெண்ட் செயல்முறை மற்றும் பேரெண்ட் செயல்முறை ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கியுள்ளது இப்போது சைல்ட் செயல்முறைக்கு அத்தகைய கட்டமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த அமைப்பு பேரெண்ட் செயல்முறைக்கு ஒத்திருக்கிறது என்று சொன்னால் சைல்ட் செயல்முறைக்கு குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகளும் இருக்க வேண்டும் இது குறியீடு பிரிவு டேட்டா பிரிவு மற்றும் ஸ்டாக் பிரிவு எனவே இந்த பகிர்வு எவ்வாறு செய்யப்படும் பேரெண்ட் செயல்முறை மற்றும் சைல்ட் செயல்முறை பகிர்வு பகுதியை எவ்வாறு செய்யும் வெவ்வேறு விருப்பங்கள் இருக்கலாம் முதல் விருப்பம் பேரெண்ட் மற்றும் சைல்ட்கள் எல்லா ரிசோர்ஸ்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அனைத்தும் பேரெண்ட்டிற்கும் சைல்ட்க்கும் இடையில் பகிரப்படுகின்றன இதன் விளைவாக அவர்கள் ஒரே குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருப்பதைப் போல அனைத்து ரிசோர்ஸ்களுக்கும் அவர்கள் கட்டுப்பாடற்ற அணுகலைக் கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள பேரெண்ட்டின் ரிசோர்ஸ்களின் துணைக்குழுவை சைல்ட்கள் பகிர்ந்து கொள்வதுதான் இரண்டாவது விருப்பம் இது அடிப்படையில் எல்லா ரிசோர்ஸ்களும் பகிரப்படவில்லை சில ரிசோர்ஸ்கள் மட்டுமே பகிரப்படுகின்றன இது மற்றொரு விருப்பமாக இருக்கலாம் மற்றும் மூன்றாவது விருப்பமாக இருக்கலாம் அல்லது மிகவும் கடுமையானது பேரெண்ட் மற்றும் சைல்ட் எந்த ரிசோர்ஸ்களையும் பகிர்ந்து கொள்ளாது அவை முற்றிலும் இரண்டு சுயாதீனமான செயல்முறைகள் நிச்சயமாக ஒரு பேரெண்ட் சைல்ட் உறவு உள்ளது ஆனால் ரிசோர்ஸ் பகிர்வு எதுவும் இல்லை இது மூன்றாவது வகை மாற்றாகும் இப்போது எது சிறந்தது இது விவாதத்திற்குரிய பிரச்சினை சரியான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அவை பேரெண்ட் மற்றும் சைல்ட் செயல்முறைகளுக்கு இடையில் வெவ்வேறு அளவிலான பகிர்வுகளைக் கொண்டிருக்கும் செயல்பாட்டு விருப்பங்களைப் பொறுத்தவரை ஒரு விருப்பம் என்னவென்றால் பேரெண்ட் மற்றும் சைல்ட் அவர்கள் ஒரே நேரத்தில் செயல்படுத்துகிறார்கள் அவற்றின் இரண்டு இணையான செயல்முறைகள் உருவாக்கப்பட்டன மற்றும் இரண்டும் செயல்படுத்த தயாராக உள்ளன யூனி ப்ராசசர் சிஸ்டம் கிடைத்திருந்தால் செடியூலர் அவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்வார் மேலும் அந்த செயல்முறை தொடரும் மல்டிபிராசசர் சிஸ்டம் இருந்தால் இந்த பேரெண்ட் மற்றும் சைல்ட் இரண்டு வெவ்வேறு ப்ராசசர்களில் வைக்கப்பட்டு அவை ஒரே நேரத்தில் இயங்கும் ஆனால் அவை ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன என்று கூறும்போது பேரெண்ட் மற்றும் சைல்ட் செயல்முறைகள் நிர்வாகமாக இருக்கும் வரிசையை வேறுபடுத்துவதில்லை அவர்கள் சைல்ட்க்கு முன் பேரெண்ட்டாக இருந்தாலும் அல்லது பேரெண்ட்டிற்கு முன் சைல்ட் ஆக இருந்தாலும் அல்லது இருவரின் இடைமுகமாக இருந்தாலும் அல்லது அவர்கள் முற்றிலும் இணையாக இருப்பார்களா என்று பல விருப்பங்கள் இருக்கலாம் இரண்டாவது செயல்பாடு விருப்பம் என்னவென்றால் சைல்ட்கள் நிறுத்தப்படும் வரை பேரெண்ட் காத்திருப்பார் ஒரு பேரெண்ட் பல சைல்ட்களின் செயல்முறைகளை வைத்திருக்கிறார்கள் எனவே இயற்கையாகவே ஒவ்வொரு சைல்ட்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட செயலையும் செய்கிறார்கள் சைல்ட்கள் தொடர்ந்து தொடர பேரெண்ட் காத்திருக்க வேண்டியிருக்கலாம் இது இரண்டாவது விருப்பமாகும் எந்தவொரு விருப்பத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பது போன்ற கடினமான மற்றும் வேகமான விதி இல்லை எனவே வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் பின்பற்றும் வெவ்வேறு வகை விருப்பங்கள் அட்ரஸ் ஸ்பேஸ் பற்றிப் பார்ப்போம் சைல்ட் என்பது பேரெண்ட் அட்ரஸ் ஸ்பேஷின் நகல் அட்ரஸ் அடிப்படையில் அந்த குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவு அவை உண்மையில் ஒரு செயல்முறையால் அணுகக்கூடிய முகவரிகளின் வரம்பாகும் ஒரு சைல்ட்க்கு அதன் நகல் கிடைத்தால் அது ஒரு விருப்பம் மற்றும் இரண்டாவது விருப்பம் என்னவென்றால் சைல்ட் ஒரு நிரலை அட்ரஸ் ஸ்பேஷில் ஏற்றும் முந்தைய வழக்கில் இந்த குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகள் கிடைத்துள்ளன என்று கூறினால் சைல்ட் செயல்முறை உருவாக்கப்படும் போது இந்த குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகளின் நகலைப் பெறுகிறது என்று கூறலாம் எனவே இது ஒரு வகை செயல்பாடு மற்றும் இது ஒரு நகல் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சூழலைக் காண்கிறார்கள் மற்ற விருப்பம் என்னவென்றால் இந்த சைல்ட் ஒரே நேரத்தில் உருவாக்கப்படும்போது சைல்ட் செயல்முறையால் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டத்தின் சில பெயர்களைக் குறிப்பிட்டோம் இதன் விளைவாக இந்த சைல்ட் செயல்முறை இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து தொடர்புடைய நிரலை ஏற்றுகிறது மற்றும் அந்த வகையில் பேரெண்ட் செயல்முறையுடன் ஒப்பிடும்போது அதன் குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பகுதிகள் முற்றிலும் வேறுபட்டவை இவை இரண்டும் மீண்டும் சாத்தியமாகும் எடுத்துக்காட்டாக பயனர் உள்நுழைந்திருந்தால் வைத்துக்கொள்வோம் ஒரு ஷெல் செயல்முறை உருவாக்கப்பட்டுள்ளது இது பயனரிடமிருந்து கருத்துகளை எடுத்து ஒவ்வொன்றாக செயல்படுத்துகிறது இப்போது ஷெல் எவ்வாறு இயங்குகிறது என்றால் அது கொடுக்கப்பட்ட காப்பி கோப்பு 1 கோப்பு 2 கட்டளையையும் உருவாக்குகிறது பயனர் கோப்பு 1 ஐ கோப்பு 2 க்கு நகலெடுக்க கட்டளையை வழங்கியதாக வைத்துக்கொள்வோம் இந்த வழியில் இந்த சைல்ட் அவ்வாறு உருவாக்கப்பட்டது இது ஷெல் அல்ல இது CP கட்டளையை இயக்க வேண்டும் இதன் விளைவாக அது ஒரு நிரல்களை இயக்கும் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தொடர்பாக பேசுகிறேன் ஒரு ஸ்லாஷ் பின் டிரேக்டரி உள்ளது மற்றும் அங்கு ஒரு CP கோப்பு உள்ளது இது இந்தச் செயலாக்கத்தை இரண்டாம் நிலை சேமிப்பிலிருந்து சைல்ட் செயல்முறையின் குறியீடு இடத்திற்கு நகலெடுக்கும் அங்கு கோப்பு 1 மற்றும் கோப்பு 2 அவை அந்த நிரலுக்கான வாதங்களாக அனுப்பப்படும் பின்னர் இந்த நிரல் செயல்படுத்தப்படும் எனவே இந்த விஷயத்தில் இரண்டாவது விருப்பம் பின்பற்றப்படுகிறது அதாவது சைல்ட் நிரல் ஏற்றுகிறது மற்றும் பேரெண்ட் செயல்முறையுடன் ஒப்பிடும்போது அனைத்தும் வெவ்வேறு நிரல் ஆகும் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த அமைப்பு இந்த செயல்முறை உருவாக்கம் மற்றும் இந்த விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை இன்னும் விரிவாகப் பார்க்கும் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இருக்கும் முதல் கணினி அழைப்பு என்பது புதிய சைல்ட்களின் செயல்முறைகளை உருவாக்கக்கூடிய ஃபோர்க் சிஸ்டம் ஒரு செயல்முறை இருப்பதைப் போல ஒரு ஃபோர்க் உருவாக்குகிறது ஒரு செயல்முறை P கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இந்த செயல்முறை இது போன்ற ஒரு ஃபோர்க் அறிவுறுத்தலை P குறியீடாக செயல்படுத்துகிறது பின்னர் இங்கே எங்காவது ஒரு ஃபோர்க் அறிக்கை உள்ளது இந்த ஃபோர்க் என்னவென்றால் அது இரண்டு செயல்முறைகளை உருவாக்குகிறது இது ஒரு புதிய செயல்முறையை உருவாக்குகிறது இது சைல்ட் செயல்முறை எனவே இந்த செயல்முறை உருவாக்கப்பட்டது பின்னர் இந்த பேரெண்ட் செயல்முறை தொடர்கிறது ஃபோர்க்கிங் செய்ததன் விளைவாக இரண்டு செயல்முறைகள் இருக்கும் இந்த P லிருந்து மற்றொரு சைல்ட் செயல்முறை C சரியாக உருவாக்கப்படும் இப்போது இரண்டு செயல்முறைகள் கிடைத்துள்ளன மீண்டும் இந்த சைல்ட் மேலும் ஒரு ஃபோர்க்கை மற்றொரு சைல்ட்யை உருவாக்க C1 ஐ உருவாக்குகிறது அதனால் அது நிகழலாம் ஆனால் இந்த செயல்முறை P மற்றொரு சைல்ட்யையும் சரி செய்யலாம் ஆனால் இந்த பேரெண்ட் சைல்ட் உறவு பராமரிக்கப்படும் மற்றும் ஒரு ஃபோர்க் கணினி அழைப்பு செயல்படுத்தப்படும் போதெல்லாம் புதிய செயல்முறைகள் உருவாக்கப்படும் உருவாக்கப்பட்ட இந்த சைல்ட் செயல்முறை நினைவக இடத்தை ஒரு புதிய நிரலுடன் மாற்ற கணினி அழைப்பை இயக்கலாம் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் போது ஃபோர்க் செயல்படுத்தப்படும் போது உருவாக்கப்படும் புதிய செயல்முறை இது பேரெண்ட் செயல்முறையுடன் குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவை ஏதோ ஒரு வகையில் பகிர்ந்து கொள்ளும் ஆனால் அதற்குப் பிறகு exec என்று அழைக்கப்படும் மற்றொரு அமைப்பு இருந்தால் இதன் மூலம் குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகளை மேலெழுதலாம் ஒரு புதிய நிரலை இயக்க முடியும் இந்த எடுத்துக்காட்டை விளக்க முயற்சிப்பேன் அல்லது என்ன நடந்தது என்பது போன்ற இந்த ஓட்டத்தை பேரெண்ட்டிற்கு சில குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகள் கிடைத்துள்ளன இது பேரெண்ட் செயல்முறை ஒரு ஃபோர்க் அறிக்கையை செயல்படுத்தியுள்ளது ஒரு ஃபோர்க் உருவாக்கிய பிறகு இந்த சைல்ட் செயல்முறை உருவாக்கப்பட்டது இது குகுறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகளையும் கொண்டிருக்கும் இந்த குறியீடு குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் இந்த பேரெண்ட் செயல்முறையின் நகலாக இருக்கும் எனவே இது ஒரு நகல் ஆகும் இருப்பினும் இந்த குறியீடு பகுதி சரியாகவே உள்ளது குறியீட்டை நகலெடுக்கவில்லை ஏனெனில் குறியீடு எந்த புள்ளியையும் நகலெடுக்கும் குறியீடு இல்லை ஏனெனில் குறியீடு படிக்க மட்டுமே இப்போது ஒரு நிரலை எழுதினால் பேரெண்ட் செயல்பாட்டில் எங்காவது ஒரு ஃபோர்க் இருந்தால் அதன் பிறகு hello என்று ஒரு அச்சு அறிக்கையை அச்சிடலாம் இந்த ஃபோர்க் என்று அழைக்கப்படும் போது இந்த பேரெண்ட் செயல்முறை உருவாக்கப்பட்டது மற்றும் சைல்ட் செயல்முறையும் உருவாக்கப்படுகிறது இவை இரண்டும் இப்போது இரண்டு செயல்முறைகள் அல்லது இரண்டு சுயாதீன செயல்முறைகள் மற்றும் இந்த செடியூலர் அவற்றை சுயாதீனமாக திட்டமிடுவார் ஃபோர்க் அறிக்கையின் பின்னர் பேரெண்ட் செயல்முறையை திட்டமிடும்போது செடியூலிங் அடுத்த அறிக்கை அச்சுப்பொறியாகும் இது இந்த ஸ்ட்ரிங் helloவை திரையில் அச்சிடும் ஆனால் சிறிது நேரம் கழித்து பேரெண்ட் முடித்துவிடுவார்கள் அல்லது அது CPU இலிருந்து மாற்றப்படும் ஏனெனில் அதன் டைம் ஸ்லைஸ் காலாவதியானது சைல்ட் செயல்முறை இந்த கட்டத்தில் இருந்து இயக்கத் தொடங்கும் ஏனென்றால் பேரெண்ட் மற்றும் சைல்ட் எல்லா ரிசோர்ஸ்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னோம் எனவே பேரெண்ட் செயல்முறைக்கு உள்ள இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வேல்யூ சைல்ட் செயல்முறைக்கான ப்ரோக்ராம் கவுண்டர் வேல்யூவிலும் நகலெடுக்கப்படுகிறது சைல்ட் செயல்முறை இந்த கட்டத்தில் இருந்து இயக்கத் தொடங்கும் பின்னர் இது அதே குறியீட்டைப் பெறுகிறது மற்றும் ஒரு அச்சுப்பொறியை இயக்கும் இது ஒரு helloவை அச்சிடும் எனவே இந்த நிரல் இந்த helloவை இரண்டு முறை அச்சிடும் ஒரு முறை பேரெண்ட் செயல்முறையிலிருந்து ஒரு முறை சைல்ட் செயல்முறையிலிருந்து இந்த பேரெண்ட் சைல்ட் அவர்களின் குறியீடு பிரிவுகள் ஒத்ததாக இருக்கும்போது இது நிகழ்கிறது பல முறை என்ன நடக்கிறது என்றால் இந்த சைல்ட்யை இந்த ஃபோர்க்கை இயக்கிய பிறகு சைல்ட் செயல்பாட்டில் ஒரு நிறைவேற்று அறிக்கையை வைக்கிறோம் இந்த exec சிஸ்டம் அழைப்பு இது ஒரு புதிய வேறு சில நிரல்களை இயக்க வேண்டும் எனவே அளவுருக்கள் இங்கே குறிப்பிடப்படவில்லை இங்கே அடிப்படையில் கோப்பை இயக்க வேண்டும் என்று கூறுகிறோம் இதைச் செய்வதற்கு உதாரணமாக இருபடி சமன்பாட்டின் ax2 bx c ஆகியவற்றின் ரூட்டை கண்டறிய ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கலாம் அந்த விஷயத்தில் ஒரு நிரல் உள்ளது இது நிரலின் பெயர் ஒரு ரூட்களைக் கண்டுபிடி என்று சொல்லுங்கள் exec சிஸ்டம் அழைப்பில் இதைப் போன்ற ஒன்றை எழுதுவேன் exec கோப்பின் பெயரைக் கண்டுபிடிக்கும் பெயரைக் கொடுப்பேன் மற்ற அளவுருக்களைக் கொடுப்பேன் exec சிஸ்டம் அழைப்பின் போது அனுப்ப வேண்டிய அளவுருக்கள் என்ன என்பதைப் பெற யுனிக்ஸ் கையேட்டைப் பார்க்கலாம் அடிப்படையில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்பது இந்த முழுப் பகுதியும் சைல்ட்க்கு Cக்கு வைத்திருக்கிறோம் எனவே இது exec மூலம் மேலெழுதப்படும் இது ரூட்களைக் கண்டுபிடிக்கும் இது டிஸ்க்கில் இருந்து நகலெடுக்கப்படும் அது இங்கே மேலெழுதப்படும் இதன் விளைவாக இந்த பேரெண்ட் செயல்முறை மற்றும் சைல்ட் செயல்முறை ஆகியவை இப்போது இரண்டு வெவ்வேறு குறியீடுகளை ஒன்றாக இயக்கும் மேலும் இந்த விஷயத்தில் hello அச்சிடப்படுவது பேரெண்ட்டால் மட்டுமே சைல்ட்டால் அல்ல அதற்கு பதிலாக சைல்ட் abc இன் மதிப்புகளை உள்ளிடுவது போன்ற சில செய்திகளை அச்சிடுவதாகக் கூறுவார் பின்னர் அது ரூட்களைக் கணக்கிட்டு ரூட்கள் போல அச்சிடும் r1 இந்த r2 இது போன்றது எனவே அந்த வழியில் இந்த exec சிஸ்டம் அழைப்பு உதவிக்கு வருகிறது பின்னர் சிறிது நேரம் கழித்து சைல்ட் செயல்முறை சாதாரணமாக நிறுத்தப்படும் அல்லது அது இருக்கும் அறிக்கையை செயல்படுத்துகிறது அல்லது அது நிறுத்தப்படும் கணினி அழைப்பைக் கொண்டுள்ளது அது இரு வழிகளையும் செயல்படுத்தும்போது அது நிறுத்தப்படும் சைல்ட்யை உருவாக்கிய பேரெண்ட் போன்ற இரண்டு சூழ்நிலைகள் சைல்ட் முடிவடையும் வரை காத்திருக்கலாம் எனவே இது ஒரு காத்திருப்பு முறை அழைப்பை மேற்கொண்டால் அது சைல்ட் செயல்முறை முடிவடையும் வரை காத்திருக்கும் சைல்ட் செயல்முறை முடியும் வரை பேரெண்ட் செயல்முறை இந்த கட்டத்தில் தடுக்கப்படும் இந்த முழு நடவடிக்கையும் சைல்ட் செயல்முறையால் செய்யப்படும் வரை இந்த பேரெண்ட் காத்திருப்பார்கள் அதன்பிறகு சைல்ட் செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் முடிந்ததும் சைல்ட் முடிந்துவிட்டதாக பேரெண்ட் செயல்முறைக்கு நிகழ்வு அறிவிப்பை அனுப்பும் பின்னர் அது மட்டுமே அதன் செயல்பாட்டை மீண்டும் தொடங்கும் இந்த பேரெண்ட் செயல்முறை காத்திருக்கலாம் அல்லது இந்த காத்திருப்பு அழைப்பு இல்லையென்றால் பேரெண்ட் காத்திருக்க விரும்பவில்லை என்றால் பேரெண்ட் ஃபோர்க்குப் பிறகு காத்திருப்பு அழைப்பை வைக்க மாட்டார்கள் இதன் விளைவாக இந்த பேரெண்ட் செயல்முறை சைல்ட் செயல்முறைக்கு காத்திருக்காது மற்றும் பேரெண்ட் செயல்முறை அதன் செயல்பாட்டிற்குள் செல்லும் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் பேரெண்ட்டைத் தடுக்காது இது ஃபோர்க் சிஸ்டம் அழைப்புக்குப் பிறகு எந்த அறிக்கைகளையும் தொடர்ந்து செய்யும் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இந்த ஃபோர்க் மற்றும் exec சிஸ்டம் அழைப்புகளை பெற்றுள்ளோம் இதன் மூலம் இந்த செயல்முறை உருவாக்கம் செயல்படுத்தல் அல்லது வெவ்வேறு நிரல்களை கவனித்துக் கொள்ளலாம் இன்னும் விரிவான உதாரணத்தைப் பார்ப்போம் இது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் செயல்முறைகளை உருவாக்கும் ஒரு ப்ரோக்ராம் ஆகும் எனவே இது ஒரு C ப்ரோக்ராம் இந்த யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் விஷயத்தில் இந்த pid கிடைத்துள்ளது இந்த pid வேரியபில்க்கான டேட்டா வகை இந்த pid dot t என்ன என்பதைப் பெற இந்த கணினி நிரல்களை தலைப்பு கோப்புகளைப் பார்க்கலாம் இது அடிப்படையில் ஒரு செயல்முறையின் pid தடுக்கிறது மற்றும் இந்த pid dot t டேட்டா வகைகளில் கைப்பற்றிய அனைத்து தகவல்களும் என்று கூறுகிறது இந்த செயல்முறை முதல் அறிக்கை ஃபோர்க் ஐ செயல்படுத்துகிறது இந்த ஃபோர்க் செயல்படுத்தப்படும் போது இரண்டு சூழ்நிலை இருக்கலாம் மூன்று நிலைமை யுனிக்ஸ் இல் உள்ள எந்த கணினி அழைப்பிற்கும் ஒரு மதிப்பு உள்ளது இது ஒரு வருவாய் மதிப்பைப் பெற்றுள்ளது இதன் மூலம் கணினி அழைப்பு வெற்றிகரமாக இருந்ததா இல்லையா என்பதை சரிபார்க்கலாம் இப்போது இந்த கணினி அழைப்பு செயல்படுத்தப்படும் போது அந்த வழக்கில் அழைப்பு வெற்றிகரமாக இருந்தால் அது அதிக அல்லது சமமான 0 மதிப்பை வழங்கும் வருவாய் மதிப்பு 0 க்கும் குறைவாக இருந்தால் புதிய செயல்முறையை உருவாக்குவதில் ஏதேனும் சிக்கல் இருந்தது அது நிரம்பிய ப்ராசஸ் டேபிளாக இருக்கலாம் அதனால்தான் இந்த செயல்முறையை உருவாக்க முடியவில்லை எனவே அந்த விஷயத்தில் அது இங்கே ஒரு மதிப்பை விட குறைவாக இருக்கும் எனவே 0 ஐ விட குறைவாக உள்ளது பின்னர் சில பிழை ஏற்பட்டது நிலையான பிழை வெளியீட்டில் ஃபோர்க் தோல்வியுற்றது என்று சொல்கிறோம் நிரலிலிருந்து வெளியே வருகிறோம் இப்போது அழைப்பு வெற்றிகரமாக இருந்தால் இரண்டு மதிப்புகளை இரண்டு வெவ்வேறு நிரல்களுக்கு வழங்குகிறது இந்த பேரெண்ட் செயல்முறை ஃபோர்க்கை இயக்கியது என்று சொன்னது போல ஆனால் ஃபோர்க் செயல்படுத்தப்படுவதால் சைல்ட் செயல்முறை உருவாக்கப்படுகிறது இப்போது இந்த ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பு இரண்டு செயல்முறைகளுக்கு இரண்டு மதிப்புகளைத் தருகிறது இது சைல்ட்டின் pid ஐ பேரெண்ட்டிற்கு தருகிறது இது pid உருவாக்கப்பட்ட சைல்ட் செயல்முறை மற்றும் சைல்ட்க்கு 0 ஐத் தருகிறது இந்த ஃபோர்க் செயல்படுத்தப்பட்ட பிறகு இந்த பிழை ஏற்படவில்லை என்று கருதி பேரெண்ட் மற்றும் சைல்ட் இருவரும் இந்த நிலைக்கு வருகிறார்கள் இப்போது பேரெண்ட் செயல்முறைக்கு இது பார்க்கும் இது 0 உடன் pid மதிப்பைச் சரிபார்க்க முயற்சிக்கும் மேலும் இந்த வருவாய் மதிப்பு சைல்ட்டின் pid 0 ஆக இல்லை என்பதால் இந்த சரிபார்ப்பு வெற்றிகரமாக இருக்காது அதேசமயம் சைல்ட் செயல்முறைக்கு வருவாய் மதிப்பு 0 ஆக இருப்பதால் இந்த சரிபார்ப்பு வெற்றிகரமாக இருக்கும் சரிபார்ப்பு செயல்முறை செயல்படுத்தப்படும் பின்னர் இது ஒரு அறிக்கையாக இருந்தால் மற்றும் பேரெண்ட் செயல்முறைக்கு என்ன நடக்கும் ஃபோர்க்கின் வருவாய் மதிப்பில் பேரெண்ட் பூஜ்ஜியமற்ற மதிப்பைப் பெறுவார்கள் இந்த சரிபார்ப்பு வீழ்ச்சியாக இருக்கும் இது இந்த கட்டத்திற்கு வரும் மற்றும் பேரெண்ட் இந்த காத்திருப்பு அறிக்கையை செயல்படுத்துவார்கள் இது காத்திருக்கிறது இது சைல்ட் முடிவடையும் வரை காத்திருங்கள் இந்த காத்திருப்பு அறிக்கை அவ்வாறு இல்லையென்றால் பேரெண்ட் உடனடியாக இந்த அறிக்கைக்கு வருவார்கள் அது சைல்ட் போட்டியிடுவதை அச்சிட்ட பின் வெளியே வரும் அதேசமயம் சைல்ட் செயல்முறை ஒரு கணினி அழைப்பை நிறைவேற்றுகிறது execlp என்பது exec இன் மாறுபாடு இந்த செயலாக்கத்தின் பல வகைகள் உள்ளன மிகவும் பொதுவானதாகக் கூறப்பட்டால் அது இயங்குகிறது எனவே சில அளவுரு c உள்ளன மற்றும் இந்த exec v இன் சில வகைகள் உள்ளன அவற்றுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன execlp என்பது அத்தகைய ஒரு மாறுபாடாகும் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் இது இயக்க வேண்டிய கோப்பு பின்னர் இந்த பகுதியை கடந்து செல்லும் முதல் அளவுரு கோப்பைக் கண்டுபிடிப்பதற்கான பாதை அது என்ன சொல்கிறது என்றால் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் ls பார்க்கிறீர்கள் ஸ்லாஷ் பின் டிரேக்டரி மற்றும் அங்கு ls டிரேக்டரி ஐ காணலாம் பின்னர் ls இல் செயல்படுத்தப்பட வேண்டிய கட்டளை பின்னர் ஒரு NULL ஐ அனுப்புகிறோம் அதாவது ls கட்டளைக்கு மேலும் வாதங்களை அனுப்புவதில் விருப்பமில்லை ls கட்டளை நிறைய வாதங்களை ஏற்றுக்கொள்கிறது இந்த ls கட்டளை அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட டிரேக்டரியில் உள்ள கோப்பை பட்டியலிடுகிறது அது அந்த நிரலை இயக்க முயற்சிக்கிறது மற்றும் ls க்கு வெவ்வேறு வகையான வாதங்கள் கிடைத்துள்ளன இது execlp கணினி அழைப்பிற்கு அனுப்பப்படுகிறது இந்த execlp உடன் இயங்கும்போது சைல்ட் செயல்முறை உருவாக்கப்பட்டவுடன் அதன் குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகள் கோப்பு ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் ls இன் உள்ளடக்கத்தால் மேலெழுதப்படும் பின்னர் இது அச்சிடப்படும் பின்னர் இதை இயக்கும் கட்டளை வெற்றிகரமாக முடிந்தபின் இந்த சைல்ட்க்கு அவ்வாறு செய்ய எதுவும் இல்லை என்பதை காண்கிறீர்கள் அது நிறுத்தப்படும் அது நிறுத்தப்படும்போது இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சைல்ட் முடிந்துவிட்டதாக பேரெண்ட்டிற்குத் தெரிவிக்கும் மேலும் சைல்ட் முடிந்ததும் அது முழுமையானது என்று அச்சிடும் எனவே இந்த வழியில் இந்த execlp கணினி அழைப்பைப் பயன்படுத்தி வெவ்வேறு நிரல்களை இயக்கலாம் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை எடுக்கலாம் பேரெண்ட் செயல்பாட்டில் ஃபோர்க் 0 க்கு சமம் என சொன்னால் இதனுடன் ஃபோர்க் 0 க்கு சமம் என்றால் இது சைல்ட் செயல்முறை என்று கூறலாம் இல்லையெனில் இது பேரெண்ட் செயல்முறை என்று கூறலாம் இது மிகவும் எளிமையான குறியீடாகும் இது இந்த பேரெண்ட்டையும் சைல்ட்டையும் பிரிக்கிறது அங்கு 0 க்கு சமமாக இருந்தால் இது சைல்ட்யை அச்சிடும் இந்த அச்சு சைல்ட் செயலாக்கத்தால் செயல்படுத்தப்படும் இது சைல்ட்யை அச்சிடும் மேலும் இந்த அச்சு பேரெண்ட் செயல்முறையால் செயல்படுத்தப்படும் இப்போது சில நிரல்களை எடுத்துக் கொண்டால் ஒரு நிரலை எழுதுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு hello என்று அச்சிடும் அதன் பிறகு ஒரு ஃபோர்க் அறிக்கை கிடைத்தது அது இந்த கட்டத்தில் முடிகிறது சைல்ட் செயல்முறை உருவாக்கப்படுவதற்கு முன்பு பேரெண்ட் செயல்முறை hello அறிக்கையை அச்சிடும் பின்னர் அது ஃபோர்க் செய்யும் இது ஒரு புதிய சைல்ட் செயல்முறையை உருவாக்கும் ஆனால் சைல்ட் செயல்முறைக்கு செயல்படுத்த எதுவும் இல்லை எனவே உடனடியாக அது நிறுத்தப்படும் மேலும் பேரெண்ட் உடன் நிறுத்தப்படுவார்கள் இப்போது இந்த ஸ்லாஷ் இன் கேரக்டர் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஸ்லாஷ் இங்கே இல்லை ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் விஷயத்தில் அச்சுப்பொறியில் ஏதேனும் அச்சிடப்படும்போது இது நேரடியாக அச்சுப்பொறிக்குச் செல்லாது மாறாக அது சில மெமரி பஃப்பரில் வைக்கப்படுகிறது இந்த அச்சுப்பொறி அணுகல் அல்லது கோப்பு அணுகல் போன்றவற்றுக்கான இடையகமாக செயல்பட ஒவ்வொரு செயல்முறைக்கும் சில இடையக இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன இந்த hello செயல்படுத்தப்படும் போது இந்த இடையகத்தில் சேமிக்கப்படுகிறது முடிவில் எழுத்துக்குறியைக் குறைக்கும் வரை அது நேரடியாக வெளியீட்டிற்குச் செல்லாது எனவே இது வெளியீட்டிற்கு ஒளிரவில்லை இது இந்த பஃப்பரில் மீதமிருக்கும் இந்த விஷயத்தில் நிரல் நிறுத்தப்படும்போது என்ன நடக்கும் பின்னர் இடையகத்தில் என்ன இருந்தாலும் அது உண்மையில் வெளியேறும் என்ன நடக்கும் என்பது இந்த விஷயத்தில் இந்த hello போன்ற வெளியீட்டைக் காண்போம் ஏனெனில் பேரெண்ட் நிறுத்தப்படும் போது இது இந்த hello இயக்கப்படும் பின்னர் இந்த சைல்ட் செயல்முறை அதனுடன் இடையகத்தின் நகலையும் கொண்டிருக்கும் ஏனென்றால் குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக்கள் என்று சொல்வது போல இந்த பேரெண்ட் செயல்முறை டேட்டா மற்றும் ஸ்டாக்களின் நகல்களின் டேட்டா மற்றும் ஸ்டாக்கள் எனவே இந்த ஸ்டாக் பஃப்பரும் வெளியேறும் இதன் விளைவாக இரண்டு முறை hello பெறுவீர்கள் இந்த helloவை ஃபோர்க்கு முன்பு கொடுத்திருந்தாலும் இந்த hello பஃபர் அவ்வளவு ஒளிரவில்லை என்பதால் இந்த ஃபோர்க் செயல்படுத்தப்பட்ட பிறகு அது எதிராக ஒளிரும் இரண்டு முறை hello பெறுவீர்கள் இந்த வழியில் வெவ்வேறு வகையான நிகழ்வுகள் அல்லது வெவ்வேறு வகையான வெளியீடுகளைக் காணலாம் மற்றும் நிரலில் வெவ்வேறு இடங்களில் ஃபோர்க் வைப்பதன் மூலம் அவற்றை நியாயப்படுத்த முயற்சி செய்யலாம்